ஐசோமெட்ரிக் கணிப்புகள் அனைவருக்கும் வணக்கம் பொறியியல் வரைதல் மற்றும் கணினி கிராபிக்ஸ் குறித்த எங்கள் ஆன்லைன் சான்றிதழ் படிப்புகளுக்கு வருக நாங்கள் ஒரு புதிய தொகுதி 6 ஐ உள்ளடக்குகிறோம் ஐசோமெட்ரிக் திட்டங்களுடன் தொடங்கவும் ஐசோமெட்ரிக் கணிப்புகளைப் பார்ப்பதற்கு முன்பு பொறியியல் வரைதல் பாடத்திட்டத்தில் இந்த வெவ்வேறு வகையான கணிப்புகள் என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே வெவ்வேறு கணிப்புகள் பொதுவாக முழு பொறியியல் வரைதல் வரைகலை கணிப்புகள் இணையான கணிப்புகள் மற்றும் முன்னோக்கு கணிப்புகள் என குறிப்பிடலாம் இணையான கணிப்புகளில் எங்களிடம் ஆர்த்தோகிராஃபிக் கணிப்புகள் மற்றும் சாய்ந்த கணிப்புகள் உள்ளன ஆர்த்தோகிராஃபிக் திட்டங்களில் குறிப்பாக செங்குத்தாக ஒருங்கிணைப்பு அமைப்புகளில் எங்களிடம் பல காட்சிகள் மற்றும் ஆக்சோனோமெட்ரிக் வகையான கணிப்புகள் உள்ளன எனவே பல பார்வைகளில் எங்களுக்கு முதல் கோண கணிப்புகள் உள்ளன எனவே வெவ்வேறு காட்சிகள் மேல் பார்வை பக்க பார்வை முன் பார்வை இந்த வகையான விஷயங்களை நாம் பார்ப்போம் மூன்றாம் கோணத் திட்டமும் பொதுவாக சிவில் இன்ஜினியர்கள் மற்றும் கட்டிடக்கலை தோழர்கள் திட்டம் மற்றும் உயர வகையான நுட்பங்களைப் பயன்படுத்துகிறார்கள் இவை காட்சிகள் முப்பரிமாண பொருளுக்கு வருகிறது கணிப்புகள் அச்சு அளவீடுகளில் இவை ஆர்த்தோகிராஃபிக் எங்களிடம் ஐசோமெட்ரிக் கணிப்புகள் டைமெட்ரிக் கணிப்புகள் மற்றும் ட்ரிமெட்ரிக் கணிப்புகள் உள்ளன இந்த ஐசோமெட்ரிக் டைமெட்ரிக் ட்ரைமெட்ரிக் கணிப்புகளைப் பற்றி மேலும் பார்ப்போம் இதேபோல் இது சாய்ந்த வகையான கணிப்புகளாக இருந்தால் எங்களிடம் அமைச்சரவை வகையான பார்வைகள் குதிரை வகையான பார்வைகள் இராணுவ வகையான பார்வைகள் உள்ளன இதேபோல் புலனுணர்வு திட்டங்களில் இவை புள்ளியை அடிப்படையாகக் கொண்டவை நாம் ஒரு குறிப்பிட்ட புள்ளியைப் பார்க்கிறோம் எந்த வகையான காட்சிகளைக் காண்போம் அதன் அடிப்படையில் நமக்கு 1 புள்ளி கணிப்புகள் 2 புள்ளி கணிப்புகள் உள்ளன அங்கிருந்து 2 புள்ளிகளைப் போல காட்சிகளைக் காட்சிப்படுத்த வேண்டுமானால் அது எப்படி இருக்கும் மற்றும் 3 புள்ளி கணிப்புகள் மற்றும் வளைவு வகையான கணிப்புகள் குறிப்பாக அடுத்த இரண்டு பிரிவுகளில் முக்கியமாக ஐசோமெட்ரிக் கணிப்புகளைப் பார்ப்போம் இவை ஆக்சோனோமெட்ரிக் கணிப்புகளின் கீழ் வருகின்றன எனவே இந்த வெவ்வேறு கணிப்புகளின் கீழ் ஆக்சோனோமெட்ரிக் திட்டத்தைக் கண்டோம் இது ஒரு இணையான திட்ட நுட்பமாகும் இது ஒரு பொருளின் சித்திர வரைபடத்தை உருவாக்க பயன்பாட்டை அச்சில் சுழற்றுவதன் மூலம் திட்டம் அல்லது பட விமானத்துடன் தொடர்புடையது எனவே எங்களிடம் ஒரு பொருள் உள்ளது நாம் வேறு வகையான பார்வைகளைக் கொண்டிருக்கும் வகையில் சுழற்ற வேண்டும் இது ஒரு இணையான திட்ட நுட்பமாகும் எனவே நாம் எதைப் பார்த்தாலும் அதை நாம் காண்பிப்பது மட்டுமே அதில் எங்களிடம் 3 வகைகள் ஐசோமெட்ரிக் டைமெட்ரிக் மற்றும் ட்ரிமெட்ரிக் கணிப்புகள் உள்ளன குறிப்பாக ஐசோமெட்ரிக் கணிப்புகள் வரிகளில் ஒன்று இந்த பக்கங்களில் 30 டிகிரி கோணத்தை உருவாக்குகிறது அதைப் பற்றி மேலும் பார்ப்போம் டைமெட்ரிக்கில் இந்த கோணம் 30 டிகிரிக்கு குறைவாக உள்ளது இதை ஒரு பக்கத்தில் 15 டிகிரி என்று அழைக்கிறோம் இது ட்ரைமெட்ரிக் கணிப்புகள் என்றால் நமக்கு மூன்று வெவ்வேறு கோணங்கள் உள்ளன எனவே நமக்கு 15 டிகிரி 45 டிகிரி இருக்கும் மீதமுள்ள விஷயம் மற்ற கோணங்களை உருவாக்குகிறது எனவே இதுபோன்ற மூன்று கோணங்களை நாம் பயன்படுத்தினால் ட்ரைமெட்ரிக் ஐசோமெட்ரிக் ஒரே மாதிரியான கோணங்களில் நாம் 30 டிகிரி ஒரே மாதிரியாக இருப்போம் டைமெட்ரிக்கில் இரண்டு வெவ்வேறு கோணங்கள் இருக்கும் இப்போது இந்த ஐசோமெட்ரிக் திட்டத்தைப் பற்றி விரிவாகக் கற்றுக்கொள்வோம் ஐசோமெட்ரிக் என்றால் சம அளவு இங்கே சம அளவீட்டு கோணங்கள் நமக்கு இருக்கும் இது ஒரு வகை இணையான திட்டமாகும் இணையான மற்றொரு சொல் ஆக்சோனோமெட்ரிக் ஆகும் அங்கு x மற்றும் z அச்சு 30 டிகிரி கோணத்தில் கிடைமட்ட விமானத்திற்கு சாய்ந்திருக்கும் அதாவது நான் ஒரு பொருளை எடுத்துக் கொண்டால் எடுத்துக்காட்டாக இங்கே க்யூபாய்டு இந்த கோணம் 30 டிகிரி இதேபோல் இந்த கோணம் 30 டிகிரி ஆகும் ஆக்சோனோமெட்ரிக் அச்சுக்கு இடையிலான கோணம் 120 டிகிரிக்கு சமம் எனவே இப்போது நம்மிடம் க்யூபாய்டு கோடுகள் பக்க விளிம்புகள் உள்ளன எனவே விளிம்பை A விளிம்பு B என்று அழைப்போம் பார்வையில் விளிம்பு A மற்றும் விளிம்பு B க்கு இடையிலான கோணம் எப்போதும் 120 டிகிரியாக இருக்கும் உண்மையான பொருள் ஒருவருக்கொருவர் 90 டிகிரி கோண ஆர்த்தோகனல் கொண்டதாக இருந்தாலும் ஆனால் இரு பரிமாண விமானம் விளிம்புகள் அச்சு ஐசோமெட்ரிக் அச்சு ஆகியவற்றில் 120 டிகிரியை எல்லா பக்கங்களிலும் சமமாக உருவாக்கும் ஐசோமெட்ரிக் திட்டத்தை நாம் காண்பிக்கும் போது இதுதான் நாம் கற்றுக்கொள்வது முதல் விஷயம் எனவே நான் இங்கே ஒரு படத்தை வரைந்தால் எந்தவொரு பொருள் விஷயமும் பொருள் பரிமாணம் இங்கே 30 டிகிரி செய்ய வேண்டும் இதேபோல் இது 30 டிகிரி செய்கிறது எடுத்துக்காட்டாக ஒரு கனசதுரத்தின் விளிம்புகள் திட்டமிடப்படுகின்றன இதனால் அவை அனைத்தும் ஒரே மாதிரியாக அளவிடப்படுகின்றன மற்றும் ஒருவருக்கொருவர் 120 டிகிரி சம கோணங்களை உருவாக்குகின்றன ஐசோமெட்ரிக் பார்வைக்கு இது முதல் விஷயம் ஐசோமெட்ரிக் திட்டத்தில் அச்சுக்கு இடையிலான அனைத்து கோணங்களும் சமம் இது 120 டிகிரி செய்ய வேண்டும் அவை சமம் மூன்றாவது புள்ளி ஐசோமெட்ரிக் திட்டத்தை உருவாக்க ஒருவர் பொருளில் கவலைப்பட வேண்டும் இதனால் அதன் முதன்மை விளிம்புகள் நாம் விளிம்புகள் என்று அழைக்கும் விளிம்புகள் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்காட்டாக நான் ஒரு விளிம்பு பி விளிம்பு சி விளிம்பைத் தேர்வுசெய்தால் இவை தன்னிச்சையாக நான் தேர்வு செய்கிறேன் அந்த முதன்மை விளிம்புகள் என்ன என்பதை நாங்கள் தீர்மானித்தவுடன் அவை திட்ட விமானத்துடன் சம கோணங்களை உருவாக்க வேண்டும் எனவே நாம் அந்த பொருளை அவ்வாறு சுழற்ற வேண்டும் நான் அந்த பொருளைக் காட்சிப்படுத்தும்போது இந்த விளிம்புகள் 120 டிகிரி செய்ய வேண்டும் இப்போது ஐசோமெட்ரிக் அச்சு மற்றும் ஐசோமெட்ரிக் விமானங்கள் பற்றி மேலும் பார்ப்போம் கனசதுரத்தின் ஐசோமெட்ரிக் திட்டத்தில் உள்ள கோணங்கள் 120 டிகிரி அல்லது 60 டிகிரி ஆகும் நாம் எவ்வாறு வரையறுக்கிறோம் என்பதன் அடிப்படையில் மற்றும் அனைத்தும் 90 டிகிரி கோணங்களின் கணிப்புகள் எனவே நாம் ஒரு கனசதுரத்தை எடுத்துக்கொள்கிறோம் எடுத்துக்காட்டாக நாம் ஒரு கனசதுரத்தை எடுத்துக்கொள்கிறோம் அங்கு விளிம்புகள் 90 டிகிரி இந்த விளிம்புகளுக்கு இடையிலான கோணம் 120 டிகிரியை உருவாக்கும் வகையில் நாம் நோக்குநிலைப்படுத்துகிறோம் ஒருவர் அந்த விளிம்புகளை ஐசோமெட்ரிக் அச்சாகப் பயன்படுத்தலாம் ஏனெனில் இங்கே விளிம்புகள் 120 டிகிரி செய்கின்றன எனவே இந்த கோடுகள் நமது ஐசோமெட்ரிக் அச்சு ஒன்று இரண்டு மூன்று நீங்கள் இதைப் பார்க்கிறீர்கள் என்றால் இது ஒன்று அவர்கள் 120 டிகிரி செய்யவில்லை எனவே அவை ஐசோமெட்ரிக் அச்சு அல்ல 120 டிகிரி செய்யும் விளிம்புகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை அச்சு என்று அழைக்கிறோம் ஒரு கனசதுரத்தின் ஐசோமெட்ரிக் திட்டத்தில் கனசதுரத்தின் முகங்களும் அவற்றுக்கு இணையான எந்த விமானங்களும் ஐசோமெட்ரிக் விமானங்கள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே இங்கே முகங்கள் உள்ளன இது ஒரு முகம் இது மற்ற முகம் மற்றும் இது மற்ற முகம் எனவே இவை ஐசோமெட்ரிக் விமானம் அதற்கும் இணையாக எந்த விமானமும் அதை ஐசோமெட்ரிக் விமானம் என்று அழைக்கிறோம் ஐசோமெட்ரிக் திட்டத்தில் நாம் ஒரு கனசதுரத்தை எடுத்துக்கொண்டால் அதை ஒரு அறுகோணத்தைப் போல உணர்கிறோம் எனவே இந்த விளிம்புகளைப் பார்ப்போம் பாதுகாப்பு விஷயத்திற்காக ஒருவர் வரைதல் தாள்களை வழங்கும்போது இவை நிலையான மரபுகள் இந்த விளிம்புகளில் ஒன்றிற்கு இணையான எந்த வரியும் ஐசோமெட்ரிக் கோடுகள் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு ஐசோமெட்ரிக் கோடு அதற்கு இணையான எந்த வரியும் ஐசோமெட்ரிக் கோடுகள் நாம் ஒரு கோட்டை வரைகிறோம் என்றால் இந்த ஐசோமெட்ரிக் அச்சுக்கு இணையாக அல்ல ஐசோமெட்ரிக் அல்லாத கோடுகள் என்று அழைக்கிறோம் உதாரணமாக அந்த வழியில் ஒரு கோட்டை வரைவோம் இந்த நீலக்கோடு இந்த ஐசோமெட்ரிக் அச்சுக்கு இணையாக இல்லை இதுபோன்ற கோடுகள் நாம் ஐசோமெட்ரிக் அல்லாத கோடுகள் என்று அழைக்கிறோம் எனவே நீங்கள் கோடுகளை அளவிடும்போது கோணங்களை அளவிடும்போது உண்மையான கோடுகள் ஐசோமெட்ரிக் கோடுகளில் இருப்பதை பின்னர் பார்ப்போம் ஐசோமெட்ரிக் அச்சின் அடிப்படையில் ஒருவர் அதை எண்ண வேண்டும் ஐசோமெட்ரிக் அல்லாத கோடுகளில் நாம் எந்த நீளத்தையும் எடுக்கக்கூடாது நாங்கள் புள்ளிகளைக் கண்டுபிடித்து அந்த தூரத்தை அளவிடுகிறோம் ஐசோமெட்ரிக் அடிப்படையில் அந்த தூரத்தை மாற்றவும் பின்னர் நாம் உண்மையான கோடுகளாக மாற்றுவோம் எனவே இந்த ஐசோமெட்ரிக் விமானங்கள் ஐசோமெட்ரிக் அச்சு மற்றும் கோடுகளை நீங்கள் கையாளும் போது முதல் படி எந்தவொரு தகவலையும் இந்த ஐசோமெட்ரிக் அச்சு தகவலில் இருந்து மட்டுமே பெற வேண்டும் அது மேலும் மாற்றப்பட வேண்டும் உதாரணமாக நாம் இங்கே ஒரு கனசதுரத்தை எடுத்துக்கொண்டால் ஐசோமெட்ரிக் அளவுகோல் என்ற அளவைப் பயன்படுத்துகிறோம் இது ஐசோமெட்ரிக் நீளம் முதல் உண்மையான நீளம் என வரையறுக்கப்படுகிறது எனவே க்யூபாய்டு உண்மையில் அலகு பரிமாணங்களைக் கொண்டிருக்கலாம் ஐசோமெட்ரிக் திட்டத்தின் முன்னோக்கில் ஒரு காகிதத்தில் நாம் அதைக் குறிக்கும்போது பொருளின் அளவு ஒரு யூனிட் நீளமாக இருக்கக்கூடாது அது மாறுகிறது வழக்கமாக இது உண்மையான நீளத்தின் 0 82 மடங்காக மாறுகிறது அந்த கணக்கீட்டைப் பார்ப்போம் எடுத்துக்காட்டாக எங்களிடம் உண்மையான அளவு இருந்தால் அந்த நீளம் அதை ஒரு திட்டமாக குறிப்பிட விரும்புகிறோம் எனவே ஒரு பரிமாணத் திட்டம் நான் அதைக் காட்ட விரும்பினால் இந்த அளவு 45 டிகிரி கோணத்தில் உள்ளது நாம் ஐசோமெட்ரிக்கில் இவற்றை திட்டமிடும்போது எடுத்துக்காட்டாக இந்த நீளத்தை நாம் 30 டிகிரி விஷயத்தில் திட்டமிடப் போகிறோம் எனவே இது நீளம் அதை நாம் வரைபடத் தாளில் காண்பிக்கிறோம் எனவே வரைதல் தாளில் நாம் எப்போதும் x ஒருங்கிணைப்பு y ஒருங்கிணைப்பு தகவல்களின் அடிப்படையில் அளவிடுகிறோம் எனவே எடுத்துக்காட்டாக அந்த x தகவல் நான் அதை அளவிடுகிறேன் என்றால் வரைதல் தாளில் அந்த புள்ளி என்னவாக இருக்கலாம் இந்த x அடிப்படையில் இருக்க முடியும் நான் இதை எழுத முடியும் A cos 30 x க்கு சமம் இருப்பினும் உண்மையான வரி 45 டிகிரி நீளம் அல்லது 45 டிகிரி சாய்வில் உள்ளது பின்னர் அந்த வழக்கில் 45 டிகிரி கோணத்தை உருவாக்கும் அந்த வரியை B என்று அழைப்போம் எனவே B cos 45 மீண்டும் x க்கு சமம் ஏனென்றால் நாங்கள் மீண்டும் அந்த விமானத்தில் அந்த நீளத்தை வெளிப்படுத்துகிறோம் எனவே இரண்டு நிகழ்வுகளிலும் x ஒரே வழிமுறையை நினைவூட்டுகிறது B cos 45 ஒரு cos 30 க்கு சமம் எனவே வரைதல் தாளில் அந்த உண்மையான கோட்டிற்கும் அதே திட்டமிடப்பட்ட கோட்டிற்கும் அதே x ஐ நான் பிரதிநிதித்துவப்படுத்தப் போகிறேன் என்றால் நான் ஒருவருக்கொருவர் சமன் செய்ய வேண்டும் நான் ஒருவருக்கொருவர் சமன் செய்யப் போகிறேன் என்றால் பின்னர் B ஆல் A ஆல் B என்பது உண்மையான நீளம் நான் cos 30 ஆல் cos 45 ஐப் பெறுவேன் எனவே இது உண்மையான நீளம் மற்றும் இது ஐசோமெட்ரிக் நீளம் எனவே ஐசோமெட்ரிக் அளவுகோல் அத்தகைய சொற்களை வரையறுக்கிறது அங்கு நாம் ஐசோமெட்ரிக் நீளங்களை உண்மையான நீளங்களுடன் ஒப்பிடப் போகிறோம் எனவே நாம் ஐசோமெட்ரிக் நீளங்களைப் பார்க்கும்போது அது எப்போதும் இந்த x அச்சில் 30 டிகிரியை உருவாக்குகிறது அச்சு 120 டிகிரி செய்தாலும் கிடைமட்டத்தைப் பொறுத்து நாம் அளவிடும்போது அது 30 டிகிரியை உருவாக்குகிறது எனவே அந்த ஐசோமெட்ரிக் நீளம் இங்கே வேகமாக cos 30 வருகிறது உண்மையான நீள காரணி 45 இல் வருகிறது எனவே உங்கள் ஐசோமெட்ரிக் அளவுகோல் எப்போதுமே cos 45 ஆல் cos 30 ஆக இருக்கும் எனவே இது ரூட் 2 க்கு 1 க்கு மேல் ரூட் 3 ஆல் 2 ஆக இருக்கும் இது 0 8165 ஆகும் இதுதான் நாம் பயன்படுத்த வேண்டிய அளவு தோராயமாக இது 80 சதவீதம் தோராயமாக 82 சதவீதம் எனவே எந்த ஐசோமெட்ரிக் நீளமும் நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தப் போகிறோம் அது உங்கள் உண்மையான நீளத்தின் 0 82 மடங்கு ஆகும் எனவே நான் அளவிடும் ஐசோமெட்ரிக் நீளம் போன்ற ஏதாவது ஒரு வரைபடத் தாளை நான் உங்களுக்குக் கொடுத்தால் உண்மையான நீளம் அந்த நீளத்தின் 0 82 மடங்கு இருக்கும் எனவே எடுத்துக்காட்டாக திட்டத்தில் இந்த பொருளின் வரைதல் தாளில் நான் காண்கிறேன் என்றால் அசல் பொருள் அந்த ஐசோமெட்ரிக் திட்டத்தை விட மிகப் பெரியதாக இருக்கும் இதற்கு நேர்மாறாக உங்கள் முழு அளவிலான பார்வை 0 82 மடங்காகக் குறைக்கப்படும் ஐசோமெட்ரிக்கில் இந்த கோணம் எப்போதும் 120 டிகிரி என்பதை நினைவில் கொள்க இதேபோல் நாம் ஒப்பிடப் போகிறோம் என்றால் முன்னோக்கு பார்வைகளில் எடுத்துக்காட்டாக இந்த புள்ளியின் இந்த புள்ளி நீளம் h என்று அழைப்போம் இந்த புள்ளியை இந்த புள்ளியை நாம் w என்று அழைப்போம் h ஆல் w என்பது ரூட் 3 ஐ விட 1 க்கு சமமாக இருந்தால் மேல் பார்வையில் அது அந்த கோணத்தை 45 டிகிரி ஆக்குகிறது ஏனெனில் இது 30 டிகிரி ஆகும் பார்வையின் உள்ளே அதே பொருள் 35 டிகிரி கோணத்தை உருவாக்கும் குறைப்பு அளவைப் போல் தெரிகிறது எனவே நாம் அதை ஐசோமெட்ரிக் பார்வைகளில் பிரதிநிதித்துவப்படுத்தும் போது உண்மையான பொருள்கள் கோணங்கள் மாறுகின்றன நீளம் மாறுகிறது இந்த நீள அளவுகள் மற்றும் பிற விஷயங்களைப் பற்றி மேலும் பார்ப்போம் ஒரு ஐசோமெட்ரிக் வரைபடத்தில் உண்மையான நீள தூரத்தை ஐசோமெட்ரிக் நீள கோடுகளுடன் மட்டுமே அளவிட முடியும் இது எந்த ஐசோமெட்ரிக் அச்சிற்கும் இணையாக இயங்கும் கோடுகள் எடுத்துக்காட்டாக நான் வரையறுக்கிறேன் என்றால் இவை ஐசோமெட்ரிக் அச்சு இதை நான் உண்மையான நீளமாக அளவிட முடியும் ஐசோமெட்ரிக் அச்சுக்கு இணையாக இயங்காத எந்த வரியும் ஐசோமெட்ரிக் அல்லாத வரி என்று அழைக்கப்படுகிறது உதாரணமாக நான் ஒரு வரியை எடுக்கப் போகிறேன் என்றால் இது இருக்கலாம் ஏனெனில் இந்த வரி இதற்கு இணையாக உள்ளது அதற்கு இணையாக இந்த வரி இந்த வரிக்கு இணையாக உள்ளது எனவே இவை ஐசோமெட்ரிக் கோடுகள் மற்றும் இந்த ஐசோமெட்ரிக் நீளங்களை நான் எப்போதும் காணலாம் அதேசமயம் வேறு எந்த கோணத்திலும் இந்த ஐசோமெட்ரிக் அச்சுக்கு இணையாக இல்லாத வேறு எந்த வரியையும் அந்த பொருளின் உண்மையான நீளத்தை என்னால் பெற முடியாது ஐசோமெட்ரிக் அல்லாத கோடுகள் சாய்ந்த மற்றும் சாய்ந்த கோடுகளை உள்ளடக்கியது மற்றும் நேரடியாக அளவிட முடியாது அதற்கு பதிலாக இரண்டு முனைப்புள்ளிகளைக் கண்டுபிடிப்பதன் மூலம் அவை உருவாக்கப்பட வேண்டும் எனவே முதலில் புள்ளிகளைக் கண்டுபிடிக்க வேண்டும் அந்த புள்ளிகளிலிருந்து நாம் உறவுகள் ஐசோமெட்ரிக் உண்மையான நீள வகையான இணைப்புகளைப் பயன்படுத்துகிறோம் அந்த நீளம் என்ன என்பதை மதிப்பீடு செய்ய முயற்சிக்கவும் ஐசோமெட்ரிக் திட்டங்களில் நாம் பிரதிநிதித்துவப்படுத்தும் போது மறைக்கப்பட்ட கோடுகள் குறித்து ஐசோமெட்ரிக் வரைபடங்களில் மறைக்கப்பட்ட கோடுகள் பொருளை முழுமையாக விவரிக்கத் தேவைப்படாவிட்டால் அவை தவிர்க்கப்படுகின்றன பெரும்பாலான ஐசோமெட்ரிக் வரைபடங்களில் மறைக்கப்பட்ட கோடுகள் இருக்காது நீங்கள் ஏதேனும் ஐசோமெட்ரிக் திட்டங்களைத் திறக்கிறீர்கள் என்றால் காண்பிக்க மிகவும் முக்கியமானது தவிர அந்த மறைக்கப்பட்ட வரிகளை நாங்கள் வழக்கமாக காண்பிப்பதில்லை மறைக்கப்பட்ட வரிகளைப் பயன்படுத்துவதைத் தவிர்க்க மிகவும் விளக்கமான பார்வையைத் தேர்வுசெய்க எனவே அந்த பொருளை நாம் சுழற்ற வேண்டும் அந்த பொருளிலிருந்து நாம் எதைப் பெற முடியுமோ அதை பெரும்பாலான விளக்கம் அந்த பார்வையில் இந்த ஐசோமெட்ரிக் கணிப்புகளை நாம் காட்ட வேண்டும் இருப்பினும் அனைத்து முக்கிய எதிர்காலங்களையும் சித்தரிக்கும் ஒரு ஐசோமெட்ரிக் கண்ணோட்டத்தைக் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் மறைக்கப்பட்ட வரிகளைப் பயன்படுத்த எங்களுக்கு அனுமதி உண்டு எனவே இந்த விளக்கத்தின் பெரும்பகுதியுடன் பொருள் காட்டப்பட வேண்டும் அது இன்னும் நாம் உணரக்கூடிய நிலையில் இல்லை என்றால் இந்த மறைக்கப்பட்ட வரிகளை நாம் பயன்படுத்தலாம் இப்போது மீண்டும் மையக் கோடுகளுக்கு வருகிறது மையக் கோடுகள் சமச்சீர்மையைக் காண்பிப்பதற்காக அல்லது பரிமாணக் கண்ணோட்டத்திற்காக மட்டுமே வரையப்படுகின்றன பொதுவாக மையக் கோடுகள் காட்டப்படாது ஏனெனில் பல ஐசோமெட்ரிக் வரைபடங்கள் தொழில்நுட்பமற்ற நபர்களுடன் தொடர்புகொள்வதற்குப் பயன்படுத்தப்படுகின்றன பொறியியல் நோக்கங்களுக்காக அல்ல எனவே நீங்கள் ஐசோமெட்ரிக் காட்சிகளைக் காண்பிக்கும் போது இது மிக முக்கியமானது என்றால் இந்த வகையான மையக் கோடுகளை மட்டுமே காண்பிப்போம் இல்லையெனில் அவற்றைக் காட்டக்கூடாது நாம் காண்பிக்கும் போது பரிமாணங்கள் பரிமாண கோடுகள் மற்றும் நீட்டிப்பு கோடுகள் குறித்து இவை ஒரே விமானத்தில் இருக்கும் எனவே நாம் காண்பிக்கும் பரிமாணங்கள் எதுவாக இருந்தாலும் நீட்டிப்பு கோடுகள் காண்பிப்போம் அவர்கள் ஒரே விமானத்தில் இருக்க வேண்டும் அனைத்து பரிமாணங்களும் குறிப்புகளும் ஒரே திசையில் இருக்க வேண்டும் வரைபடத்தின் அடிப்பகுதியில் இருந்து மேல்நோக்கி வாசித்தல் மற்றும் முடிந்தவரை பார்வைக்கு வெளியே இருக்க வேண்டும் எனவே நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அது அந்த பார்வைக்கு வெளியே உள்ளது இது பார்வைக்கு வெளியே இது பார்வைக்கு வெளியே உள்ளது பொதுவாக நாம் அதை கீழே இருந்து அளவிடுகிறோம் இதேபோல் இந்த நீளத்தை நான் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் கீழே இருந்து நான் அதைக் காண்பிப்பேன் இவை விஷயங்களுக்கு வெளியே உள்ளன கிடைமட்ட வழிகாட்டுதல்களைப் பயன்படுத்தி நூல்கள் கீழே இருந்து படிக்கப்படுகின்றன கிடைமட்ட வழிகாட்டுதல்கள் இவை நாம் அதைப் பார்க்க வேண்டும் அந்த கிடைமட்டத்திற்கு இணையான எந்த வரியும் அதைப் பார்க்கும் நிலையில் இருப்போம் எடுத்துக்காட்டாக ஒரு சதுரத்தைப் பார்ப்போம் ஒரு சதுர ஏபிசிடியைக் கருத்தில் கொள்வோம் 30 மிமீ பக்க பரிமாணத்தைக் கொண்டுள்ளோம் அதை இங்கே காட்டியுள்ளோம் சதுரம் செங்குத்து விமானத்தில் இருந்தால் அது ஒரு உருவத்தில் ஐசோமெட்ரிக் பார்வையில் 30 மிமீ பக்கத்துடன் ஒரு ரோம்பஸாக தோன்றும் இந்த சதுரம் செங்குத்து விமானத்தில் கிடந்தால் இது பிடிக்கும் ஐசோமெட்ரிக் திட்டங்களில் நாம் அவ்வாறு சுழற்ற வேண்டும் இந்த கோணத்தை 30 டிகிரி விஷயமாக உருவாக்குவதைப் பார்ப்போம் எனவே அந்த ஐசோமெட்ரிக் விமானத்தில் உங்கள் சதுரம் ஒரு ரோம்பஸைப் போல் தெரிகிறது இந்த வழியில் அல்லது அந்த வழியில் நாம் எந்த வகையான கணிப்புகளைப் பார்க்க முயற்சிக்கிறோம் என்பதை அடிப்படையாகக் கொண்டது இது வலது கை செங்குத்து முகம் நோக்குநிலையாக இருந்தால் இதைப் பார்ப்போம் இது ஒரு இடது கை செங்குத்து முகம் என்றால் அதை இந்த வழியில் பார்ப்போம் சதுரம் ஒரு கனசதுரத்தின் மேல் முகம் போல கிடைமட்ட விமானத்தில் இருந்தால் நாம் மேலே இருந்து பார்க்கிறோம் அந்த விமானம் கிடைமட்ட விமானத்தில் உள்ளது அது உருவம் c ஆக தோன்றும் நாம் அதை வெவ்வேறு திசைகளில் பார்க்கலாம் ஆனால் நாம் அதை ஐசோமெட்ரிக் விமானத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தும் போது நாம் அவ்வாறு சுழற்ற வேண்டும் அல்லது நம் நிலையை மாற்ற வேண்டும் இந்த முதன்மை விளிம்புகளில் ஒன்று விமானத்துடன் 30 டிகிரி கோணத்தை உருவாக்குகிறது அதுதான் வழி எந்த ஐசோமெட்ரிக் திட்டங்களையும் நாம் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் எனவே கனசதுரமானது ஒரு காட்சியில் இப்படித் தோன்றினாலும் ஒரு பார்வையாளர் அதைச் சுற்றி நகரும்போது விளிம்புகளில் ஒன்று பார்வையுடன் 30 டிகிரி கோணத்தை உருவாக்குகிறது அதுதான் நாம் அதைக் காட்சிப்படுத்த வேண்டிய வழி எனவே நாம் அதைப் பார்க்கும் மேல் பார்வையில் அந்த சதுர மேல் முகத்தை இந்த விளிம்புகளுடன் 30 டிகிரி கோணத்தை உருவாக்கும் வகையில் சுழற்ற வேண்டும் அந்த பார்வையை நாம் வரைபடத் தாளில் ஒரு ஐசோமெட்ரிக் திட்டமாக முன்வைக்க வேண்டும் இங்கே நாம் இந்த செவ்வகத்தின் வெவ்வேறு கணிப்புகளை ஒரு செவ்வகத்தால் காண்பிக்கிறோம் குறிப்பு நேரம் 2551 எனவே எடுத்துக்காட்டாக ஐசோமெட்ரிக் பார்வையில் பெட்டியில் இந்த முதன்மை விளிம்புகளில் ஒன்று 30 டிகிரி கோணத்தை உருவாக்கும் வகையில் அதை சுழற்றுவோம் ஏனெனில் இவை ஆர்த்தோகனல் கோடுகள் எனவே நீங்கள் அதை சுழற்றும்போது மற்றொன்று 30 டிகிரி கோட்டையும் செய்கிறது இந்த கோணங்கள் ஒருவருக்கொருவர் 120 டிகிரியை உருவாக்குகின்றன நீங்கள் அதை மேலும் மேலே உயர்த்தினால் நீங்கள் அதை மற்ற அச்சு அளவியல் பார்வைகளைக் கொண்டிருப்பீர்கள் நீங்கள் 45 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 30 டிகிரி வகையான விஷயங்களைக் கொண்டிருக்கலாம் நாங்கள் அதை எவ்வாறு காட்சிப்படுத்துகிறோம் என்பதை அடிப்படையாகக் கொண்டு உங்களுக்கு வேறு வகையான பார்வைகள் இருக்கும் ஆனால் ஐசோமெட்ரிக்கின் நிலையான செயல்முறை என்னவென்றால் நீங்கள் 30 டிகிரி மட்டுமே பயன்படுத்த அனுமதிக்கப்படுகிறீர்கள் வேறு ஒரு பொருளை எடுத்துக்கொள்வோம் இங்கே ஒரு ஸ்லாட் உள்ளது மேலும் அது ஒரு துளையையும் கொண்டுள்ளது ஐசோமெட்ரிக் பார்வையில் இந்த முதன்மை விளிம்புகளை நாங்கள் வரையறுத்தவுடன் இந்த முதன்மை விளிம்புகளில் ஒன்று கிடைமட்டத்துடன் 30 டிகிரி செய்கிறது இப்போது மற்ற பார்வைகளைப் பார்ப்போம் இது ட்ரிமெட்ரிக் என்றால் இந்த 30 டிகிரி ஐசோ 30 டிகிரி வெவ்வேறு அளவில் மாறப்போகிறது இது 30 டிகிரி இல்லாமல் இருக்கலாம் வித்தியாசமாக அது மாறுபடும் எனவே ஒரு பக்கத்தில் ஒரு கோண பை மற்றொரு கோண தீட்டா மற்றும் மொத்த தீட்டா பிளஸ் பை எப்போதும் 90 டிகிரிக்கு சமமாக இருக்கும் ஏனென்றால் நாம் இருக்கப் போகிற வகையில் டைமெட்ரிக் ஆ ட்ரிமெட்ரிக் வகையான காட்சிகள் எனவே நாம் தீட்டா மற்றும் பை வித்தியாசமாக இருந்தால் அவற்றின் கூட்டுத்தொகை 90 டிகிரிக்கு குறைவாக இருந்தால் எங்களுக்கு ஒரு ட்ரிமெட்ரிக் பார்வை உள்ளது எனவே அதே ஐசோமெட்ரிக் பொருள் நம்மிடம் உள்ளது நாங்கள் அதை வேறு விமானத்தில் வைத்திருக்கப் போகிறோம் இதனால் நாங்கள் வெவ்வேறு கருத்துக்களைக் கொண்டிருப்போம் இப்போது டைமெட்ரிக் காட்சியைப் பார்ப்போம் டைமெட்ரிக் பார்வையில் எங்களுக்கு இருபுறமும் தீட்டா கோணம் உள்ளது இந்த தீட்டா கோணம் 0 முதல் 45 டிகிரி வரை வேறுபடுகிறது இது 30 டிகிரி அல்ல எனவே நாம் எப்போதும் இந்த பொருளை வைத்திருக்கிறோம் எடுத்துக்காட்டாக இந்த பொருள் நம்மிடம் இருந்தால் போன்றது இந்த பொருளை நாம் சுழற்ற வேண்டும் வெவ்வேறு காட்சிகளை நாம் காணப்போகிறோம் டைமெட்ரிக்கில் இந்த விளிம்புகளில் ஒன்று எப்போதும் 0 முதல் 45 டிகிரி வரை ஒரு கோணத்தை உருவாக்குகிறது அதே கோணத்தில் ஒருவர் அதை மறுபக்கத்திலும் பார்க்க வேண்டும் ஒரு எடுத்துக்காட்டு ஐசோமெட்ரிக் பார்வைக்கு இங்கே ஒரு பொருள் உள்ளது அவற்றில் சிலவற்றை நாம் அச்சாக சரிசெய்தால் எடுத்துக்காட்டாக இது ஒரு அச்சு இது மற்றொரு அச்சு இது மற்றொரு அச்சு இந்த அச்சு 30 டிகிரி இந்த அச்சு 30 டிகிரி மற்றும் இது ஆர்த்தோகனல் ஆகும் டைமெட்ரிக் விஷயத்தில் இந்த அச்சு நமக்கு இணையாக உள்ளது எங்களிடம் மற்றொரு அச்சு உள்ளது அதுவும் இணையாக இருக்கிறது இவை ஒரே கோணத்தைக் கொண்டிருக்கின்றன ஆனால் 30 டிகிரி அல்ல எனவே இந்த வகையான விஷயங்களை நாம் டைமெட்ரிக் வகையான கணிப்புகள் என்று அழைக்கிறோம் முந்தைய நாட்களில் சுமார் 100 150 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் காப்புரிமை வழக்கமாக இந்த டைமெட்ரிக் வகையான திட்டங்களுடன் செல்லப் பயன்படுகிறது முக்கியமாக இங்கிலாந்து வகையான கணிப்புகள் அவை ஐசோமெட்ரிக் திட்டங்களுக்கு பயன்படுத்த முயற்சிக்கின்றன அடுத்த வகுப்பில் இந்த ஐசோமெட்ரிக் கணிப்புகளைப் பற்றி மேலும் அறிந்து கொள்வோம்